எதிர்மறையான பின்னூட்டத்தைப் பயன்படுத்தி ஒரு ஒற்றை MOS டிரான்சிஸ்டரைச் சுற்றி ஒரு மின்னழுத்தக் கட்டுப்படுத்தப்பட்ட மின்னழுத்த மூலத்தை உருவாக்க முயற்சித்து அதற்குப் பொருத்தமான சார்புத் திட்டத்தைச் சேர்ப்பதன் மூலம் நாம் பெற்ற சோர்ஸ் பாலோவர் இதோ உள்ளீட்டு எதிர்ப்பு மற்றும் வெளியீட்டு எதிர்ப்பு மற்றும் ஆதாயத்திற்கான வெளிப்பாடு ஆகியவற்றை நாங்கள் அறிவதோடு பகுப்பாய்வு செய்துள்ளோம் இப்போது சில சிறிய விவரங்கள் மீதமுள்ளன ஒன்று டிரான்சிஸ்டரின் பூஜ்ஜியமற்ற வெளியீட்டு கடத்துத்திறன் ஆகும் சேனல் நீளம் பண்பேற்றத்தின் விளைவு மற்றும் பின்னர் C1 மற்றும் C2 மீதான தடைகளைக் கண்டறியவும் எனவே இந்த விஷயங்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்வோம் சிறிய சிக்னல் படம் இதுதான் சிக்னல் அதிர்வெண்ணில் மின்தேக்கிகள் ஷார்ட் சர்க்யூட்கள் போல் இருப்பதாக நான் கருதுகிறேன் C2 இருந்திருக்கும் இது vgs மின்னோட்டம் gmvgs இப்போது இது நிச்சயமாக டிரான்சிஸ்டருக்கு வெளியீட்டு கடத்துத்திறன் இல்லை என்று கருதுகிறது ஆனால் வெளியீட்டு நடத்துதல் இருந்தால் அது MOS டிரான்சிஸ்டரின் வடிகால் மற்றும் மூல டெர்மினல்களுக்கு இடையில் இணைக்கப்படும் அங்குதான் gds இருக்கும் மேலும் இதன் விளைவை பகுப்பாய்வு செய்வது மிக மிக எளிது இந்த g d s ஆனது RL முழுவதும் தோன்றுவதை நீங்கள் பார்க்கலாம் எனவே rds RL முழுவதும் தோன்றும் எனவே நீங்கள் RL உள்ள எல்லா எக்ஸ்ப்ரெஷன்களிலும் இது RL || rds ஆக மாற்றப்பட வேண்டும் இது ஆதாயத்திற்கான வெளிப்பாட்டில் உள்ளது gmRL1gmRL உள்ள அசல் சர்க்யூட்டில் rds சமம் முடிவிலி அல்லது gds சமம் பூஜ்ஜியம் இது gmRL||rds1gmRL||rds ஆக மாற்றப்பட வேண்டும் அல்லது அதை எழுதுவதற்கான மற்றொரு வழி gmgmGLgds மற்றும் கிட்டத்தட்ட ஒற்றுமை ஆதாயத்திற்கான நிபந்தனை gm RL || rds 1 அல்லது gm GL gds மேலும் இது உள்ளீட்டு எதிர்ப்பில் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது இந்த வழக்கில் நான் R1 || R2 காட்டவில்லை ஆனால் அது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் RL ஆல் இங்கு தேடும் எதிர்ப்புகள் பாதிக்கப்படாது பொதுவாக இது ஒரு சர்கியூட்டில் இருக்க முடியும் ஆனால் இந்த வழக்கில் அது இல்லை எனவே Rin பாதிக்கப்படவில்லை ஆதாயம் பாதிக்கப்படுகிறது ஆதாயம் கொஞ்சம் குறையும் ஏனென்றால் RL க்கு பதிலாக உங்களுக்கு கூடுதல் சுமை உள்ளது உங்களுக்கு RL || rds வெளியீட்டு எதிர்ப்பைப் பொறுத்த வரை இந்தச் சர்கியூட்க்கு மேல் நகலெடுக்கிறேன் வெளியீட்டு எதிர்ப்பைக் கணக்கிடுகிறோம் மேலும் vi பூஜ்ஜியமாக அமைக்கப்பட்டுள்ளது அதாவது இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆகிவிடும் மேலும் இதை கணக்கிடுவது மிகவும் எளிதானது முதலில் இந்த gds வெளியீட்டு முனையத்திற்கும் தரைக்கும் இடையில் தோன்றுவதை நீங்கள் கவனிக்கலாம் எனவே gm க்கு சமமான எந்த வெளியீட்டு கடத்துத்திறனை நாம் முன்பு கணக்கிட்டோம் இப்போது உங்களிடம் கூடுதல் gds இருக்கும் ஆனால் நாங்கள் அதை மதிப்பீடு செய்து பார்க்கலாம் நான் இங்கே VTEST ஐப் பயன்படுத்தினால் கேட் மின்னழுத்தம் பூஜ்ஜியமாக இருக்கும் ஏனெனில் இது பூஜ்ஜியம் மேலும் வாயிலில் மின்னோட்டம் பாயவில்லை மேலும் மூல மின்னழுத்தம் VTEST இல் உள்ளது எனவே vgs VTEST எனவே இந்த தற்போதைய ஆதாரம் இங்கே gmVTEST ஆகும் மேலும் இங்கு செல்லும் மொத்த மின்னோட்டமானது மேல்நோக்கி செல்லும் இதில் உள்ள மின்னோட்டமும் மேல்நோக்கி செல்லும் மின்னோட்டமும் VTESTgds ஆகவும் இருக்கும் எனவே இந்த மொத்த மின்னோட்டம் gmVTEST என்பது gmVTEST என்பது மேல்நோக்கி செல்லும் எனவே மொத்த மின்னோட்டம் gmgdsVTEST எனவே வெளியீட்டு கடத்துத்திறன் என்பது மின்னழுத்தத்தால் வகுக்கப்படும் மின்னோட்டமாகும் மேலும் வெளிப்படையாக இது உங்களுக்கு gmgds ஐ வழங்குகிறது அல்லது வெளியீட்டு எதிர்ப்பை நீங்கள் விரும்பினால் அது 1gmgds ஆகும் இப்போது நீங்கள் செறிவூட்டல் பகுதியில் டிரான்சிஸ்டரைச் செலுத்தும்போது gd ஐ விட gm அதிகமாக இருக்கும் எனவே இது வெளியீட்டு எதிர்ப்பை அதிகம் மாற்றாது சிறிது சிறிதாக குறைக்கிறது இப்போது மின்தேக்கிகள் உட்பட சிறிய சிக்னலை நான் வரைவேன் இதன் மூலம் நீங்கள் அவற்றில் உள்ள தடைகளைக் கண்டறிய முடியும் இங்கே உள்ளீட்டு மின்னழுத்தம் Rs சி1 மற்றும் எங்களிடம் ஆர்1 || கேட் டெர்மினல் மற்றும் கிரவுண்ட் இடையே R 2 வடிகால் தரையில் இணைக்கப்பட்டுள்ளது மேலும் இது ஒரு மின்தேக்கி C2 மூலம் RL க்கு இணைக்கப்பட்டுள்ளது இது gmvgs இங்கே vgs தோன்றும் இப்போது இதன் உள்ளீடு பக்கமானது மிகவும் மிகவும் பரிச்சயமானது நீங்கள் vi ஐ பூஜ்ஜியமாக அமைத்தால் C1 முழுவதும் தோன்றும் மின்தடை என்ன நாம் இதை பல பல முறை கணக்கிட்டுள்ளோம் எனவே C1 முழுவதும் மின்தடை இது அடிப்படையில் Rs R1 || R2 எனவே C1 இல் உள்ள கட்டுப்பாடு என்னவென்றால் அது 1RsR1||R2 அதிகமாக இருக்க வேண்டும் C1 கணக்கிடும் போது வழக்கம் போல் உங்கள் ஷார்ட் சர்க்யூட் C2 ஆனால் இந்த விஷயத்தில் இது ஒரு பொருட்டல்ல ஏனென்றால் C2 இன் மதிப்பு எப்படியும் C1 இன் மதிப்பைப் பாதிக்காது சர்கியூட் உண்மையிலேயே துண்டிக்கப்பட்டது இப்போது C2 ஐக் கணக்கிடுவதைப் பொறுத்த வரையில் உள்ளீட்டை பூஜ்ஜியமாக அமைக்கிறோம் மேலும் உள்ளீடு பூஜ்ஜியமாக இருப்பதால் வாயிலில் மின்னோட்டம் பாயவில்லை என்பதால் இந்த மின்னழுத்தம் பூஜ்ஜியத்தில் இருப்பதை நீங்கள் எளிதாகக் கண்டறியலாம் நம்மிடம் C1 மிகப் பெரியதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இது உண்மைதான் எனவே இது பூஜ்ஜியத்தில் இருக்கும் இப்போது நீங்கள் C2 முழுவதும் தோன்றும் எதிர்ப்பைக் கண்டறிய வேண்டும் நீங்கள் அதை எப்படி செய்வது அதைச் செய்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன நான் எளிதான வழியைத் தேர்ந்தெடுப்பேன் நீங்கள் நிச்சயமாக ஒரு மின்னழுத்த மூலமான VTEST ஐ இணைக்கலாம் மேலும் அது இணைக்கப்பட வேண்டும் இந்த முனையத்திற்கும் அந்த முனையத்திற்கும் இடையில் நினைவில் வைத்து நான் சோதிக்கும் மின்னோட்டத்தைக் கணக்கிட்டு விகிதத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்போது நாம் ஏற்கனவே கணக்கீட்டின் ஒரு பகுதியை சரியாகச் செய்துள்ளோம் ஏனெனில் இந்த படம் இது போல் தெரிகிறது எங்களிடம் C 2 மற்றும் RL ஆகியவை தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் இது இந்த மூலப் பின்தொடர்பவரின் வெளியீட்டிற்குச் செல்கிறது இது தரையுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது வெளியீட்டு முனையமாகும் இப்போது உள்ளீடு பூஜ்ஜியமாக அமைக்கப்பட்டால் இங்கே திரும்பிப் பார்க்கும்போது நாம் என்ன பார்க்கிறோம் மூலப் பின்தொடர்பவரின் வெளியீட்டு எதிர்ப்பைக் காண்கிறோம் உண்மையில் வடிகால் பின்னூட்டத்துடன் கூடிய பொதுவான மூல பெருக்கிக்கும் இந்த முறையைப் பயன்படுத்துகிறோம் எனவே மூலப் பின்தொடர்பவரின் வெளியீட்டு எதிர்ப்பை நீங்கள் காண்கிறீர்கள் நான் இங்கே எழுதினால் அந்த புள்ளிக்கும் நிலத்திற்கும் இடையே உள்ள எதிர்ப்பாகக் காட்டுங்கள் இதுதான் நமக்கு இருக்கும் எனவே C2 முழுவதும் தோன்றும் ரெசிஸ்டன்ஸ் என்ன அது RL மற்றும் சோர்ஸ் ஃபாலோவரின் அவுட்புட் ரெசிஸ்டன்ஸ் என்பதை நீங்கள் தெளிவாகக் காண்கிறீர்கள் நீங்கள் gds அல்லது 1gmgds ஐப் புறக்கணித்தால் மூலப் பின்தொடர்பவரின் வெளியீட்டு எதிர்ப்பானது 1gm ஆகும் எளிமைக்காக நான் இந்த வெளிப்பாட்டைப் பயன்படுத்துவேன் ஆனால் நீங்களும் இதைப் பயன்படுத்தலாம் அது எப்படியும் அதிலிருந்து மிகவும் வித்தியாசமாக இருக்காது எனவே இது RL1gmக்கு சமம் எனவே C2 இல் என்ன தடை உள்ளது C2 இன் எதிர்வினை அதன் குறுக்கே தோன்றும் எதிர்ப்பை விட மிகச் சிறியதாக இருக்க வேண்டும் எனவே C2 1RL ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் மேலும் ஒரு மூலப் பின்தொடர்பவர் ஒரு மூலப் பின்தொடர்பவராக நடந்து கொள்ள ஒரு ஒற்றுமை ஆதாய இடையகத்தைப் போல எப்படியும் உங்களுக்கு gmRL 1 தேவை எனவே இதன் பொருள் RL 1gm எனவே இந்த கட்டுப்பாடுகள் தோராயமாக அது 1RLஆகும் எனவே மீண்டும் கணக்கிடுவது மிகவும் எளிதானது மேலும் இது நாம் முன்பு பலமுறை செய்ததைப் போன்றே கணக்கிடப்படுகிறது மேலும் பயிற்சிக்காக இந்த இரண்டு டெர்மினல்களுக்கு இடையே உள்ள சோதனை மூலத்தை உண்மையில் இணைக்கவும் சர்கியூட் பகுப்பாய்வில் சில கூடுதல் பயிற்சியைக் கொடுக்கும் மின்னோட்டத்தைக் கண்டறியவும் உங்களை ஊக்குவிக்கிறேன் நிச்சயமாக நான் பெற்ற அதே பதிலை நீங்கள் பெற வேண்டும் எனவே இப்போது நாம் ஒரு சோர்ஸ் பாலோவர் வடிவமைக்க விரும்பினால் அதன் ஆதாயம் gmRL1gmRL அல்லது நீங்கள் gds gmRL||rds1gmRL||rds எது வசதியானது என்பதைப் பொறுத்து எதிர்ப்புப் படிவத்தின் கடத்துத்திறன் படிவத்தை நான் பயன்படுத்துகிறேன் என்பதை கவனிக்கவும் நீங்களும் அதைப் பழகிக் கொள்ள வேண்டும் ஏனெனில் இது பொதுவாக சர்கியூட்களில் செய்யப்படுகிறது மற்றும் உள்ளீட்டு எதிர்ப்பு உண்மையில் சார்பு எதிர்ப்புகளின் காரணமாக உள்ளது வெளியீட்டு எதிர்ப்பானது 1gm அல்லது 1gmgds ஆகும் மற்றும் மின்தேக்கிகள் C1 க்கான கட்டுப்பாடுகளைக் கொண்டிருக்கின்றன இதில் Rs என்பது டிரைவிங் மூலத்தின் எதிர்ப்பு மற்றும் C2 என்பது 1RL ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே இதன் மூலம் Rs மற்றும் RL மதிப்பைக் கொண்டு பயனுள்ள சோர்ஸ் பாலோவர் நீங்கள் வடிவமைக்க முடியும் RL இன் மதிப்பைக் கொண்டு gm ஐ தேர்வு செய்கிறீர்கள் அதாவது gmRL 1 அது அவசியம் மேலும் Rs மதிப்பு கொடுக்கப்பட்டால் நீங்கள் R1 மற்றும் R2 என்ற கலவையை R1||R2 Rs என்று தேர்வு செய்கிறீர்கள் இதனால் எந்தக் குறைவும் இல்லை மேலும் நீங்கள் ஒரு நல்ல யூனிட்டி கெய்ன் பபர் பெறுவீர்கள்